இப்போது நம்மிடம் உள்ள ஆம்ப்ளிஃபையர் சார்பாக ஏற்பாடுகள் செய்து முழுமையாக உள்ளது இந்த ஏற்பாடுகள் இயக்கக் புள்ளியை சரியாக அமைப்பதற்கும் மற்றும் பலவற்றின் சார்பு ஏற்பாடுகள் ஆகும் சர்க்யூட் என்பதை இங்கே நீங்கள் பார்க்கிறீர்கள் நிச்சயமாக நாம் தொடங்கியதிலிருந்து இது சற்று வித்தியாசமாக தெரிகிறது குறிப்பாக நாம் முதலில் விரும்பியது என்னவென்றால் கேட் சோர்ஸ் ல் ஒரு MOS டிரான்ஸிஸ்டர் 3 ஓல்ட்ஸ் மற்றும் V s அல்லது இயக்கப் புள்ளியின் மின்னழுத்தம் எதுவாக இருந்தாலும் நமக்கு தேவைப்படுவது V s பிளஸ் ஆகும் மேலும் R L ட்ரெயின் மற்றும் சோர்ஸ் முழுவதும் இணைக்கப்பட வேண்டும் மேலும் இன்புட் சோர்ஸ் இந்த V s மற்றும் R s மூலம் வழங்கப்படுகிறது நிச்சயமாக இதில் சில பேட்டரி பவர் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் இந்த நிலையில் இதுவே 23 ஓல்ட்ஸ் கொண்ட V D D ஆகும் ஆனால் நம்மிடம் சில கூடுதல் பொருட்கள் R 1 மற்றும் R 2 இங்கும் அங்கும் உள்ளன இது R D ஆகும் டிரான்ஸிஸ்டர் ஐ சரியாக சார்புடையதாக செய்வதற்கு நமக்கு இந்த எல்லா பொருட்களும் தேவைப்படுகின்றன மேலும் இந்த R D ம் தேவைப்படுகிறது அதனால் டிரான்சிஸ்டர் ஐ சேச்சுரேஷன் பகுதியில் பராமரிக்க நாம் டிரெயின் சோர்ஸ் மின்னழுத்தத்தை சரியான முறையில் நிறுவுகிறோம் மற்றும் பலவற்றை இவ்வாறுசெய்கிறோம் எனவே இந்த சர்க்யூட் நாம் தொடங்கியதில் இருந்து சற்று வித்தியாசமாக உள்ளது நம்மிடம் சில கூடுதல் கூறுகள் உள்ளன இதை நாம் பகுப்பாய்வு செய்து நாம் விரும்பியபடி சரியாக செயல்படுகிறதா அல்லது சில மாறுதல்கள் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் உண்மையில் இந்த சர்க்யூட் ஐ யாரோ ஒருவர் கொடுத்தார் என்று இப்போது நாம் நினைக்கலாம் ஆனால் அதை நாம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதை நாம் இவ்வாறு செய்ய வேண்டும் முதலில் இயக்க புள்ளியை பகுப்பாய்வு செய்து பின்னர் இன்கிரிமெண்ட் படத்தை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் உங்களுக்கு பரிச்சயமில்லாத சர்க்யூட் ஐ நீங்கள் வைத்திருந்தால் இதைத்தான் செய்வீர்கள் எனவே இந்த பயிற்சி அதை நோக்கி செல்கின்ற ஒரு வகையான பயிற்சியாகும் ஆகவே முதலில் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் களின் இயக்க புள்ளியை பார்ப்போம் நமது விஷயத்தில் இயக்க புள்ளி என்பது d c இயக்க புள்ளி என்று பொருள் எனவே இதன் அர்த்தம் என்னவென்றால் சிக்னல் சோர்சஸ் நமது சர்க்யூட் ல் அதிகரிக்கின்றன நினைவில் கொள்ளுங்கள் இயக்க புள்ளி நீங்கள் தீர்வை கண்டுபிடிக்கும் ஒரு புள்ளியாகும் இந்த நிலையில் நீங்கள் எந்த ஒரு சிக்னல் யும் பயன்படுத்தவில்லை என்றால் நமது ஆம்ப்ளிபையர் கொய்சென்ட் அல்லது ஐடியல் ஆக இருப்பதாக நாம் நினைக்கிறோம் மேலும் அங்குதான் இயக்கப் புள்ளியை கணக்கிடுகிறோம் பின்னர் நாம் சிக்னல் ஐ பயன்படுத்தும்போது அதை ஒரு இன்கிரிமெண்ட் ஆக கருதுகிறோம் சிக்னல் சோர்சஸ் பூஜ்ஜியமாக அமைக்கப்பட்டுள்ளன எனவே இந்த நிலையில் ஒரே ஒரு சிக்னல் சோர்ஸ் மட்டுமே உள்ளது அதனால் இந்த V s பூஜ்யமாக இருக்க வேண்டும் எனவே இந்த வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக உருவாக வேண்டும் ஒருவேளை கரெண்ட் சோர்ஸ் சிக்னல் சோர்ஸ் ஆக நம்மிடம் இருந்தால் அது ஒரு ஓபன் சர்க்யூட் ஆக ஆகிவிடும் மேலும் இது dc என்பதால் கெபாசிட்டர்ஸ் இவைகள் ஓபன் சர்க்யூட் ஆகவும் இண்டக்டர்ஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆகவும் இருக்கின்றன இப்போது இந்த விஷயத்தில் நான் எந்த ஒரு இண்டக்டர்ஸ் யும் பயன்படுத்தவில்லை ஆனால் நீங்கள் முடிந்தால் பயன்படுத்தலாம் ஒருவேளை நீங்கள் dc இயக்க புள்ளிக்கு இதை செய்தால் அவை ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஆகவும் மற்றும் கெபாசிட்டர்ஸ் ஓபன் சர்க்யூட்ஸ் ஆகவும் மாறும் எனவே இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் க்கு நீங்கள் அதை செய்யும் பட்சத்தில் என்ன ஆகும் என்றால் C 1 ஒரு ஓபன் சர்க்யூட் ஆக ஆகும் C 2 ஒரு ஓபன் சர்க்யூட் ஆக ஆகும் ஆகவே இது சோர்ஸ் மற்றும் லோடு இரண்டையும் இந்த பகுதியிலிருந்து திறம்பட துண்டிக்க செய்கிறது அதன்பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இயக்க புள்ளி பகுப்பாய்வு செய்யுங்கள் நம்மிடம் வோல்டேஜ் டிவைடர் ல் 23 ஓல்ட்ஸ் உள்ளது எனவே இங்கே நமக்கு 23 ஓல்ட்ஸ் மடங்கு R 2 பை R 1 பிளஸ் R 2 விகிதத்தை பெறுவோம் வடிவமைப்பின் மூலம் இதில் முழுவதும் 3 ஓல்ட்ஸ் க்கு சமமாக மாற்றினோம் எனவே கேட் மற்றும் சோர்ஸ் குறுக்கே நம்மிடம் 3 ஓல்ட்ஸ் உள்ளது மீண்டும் நீங்கள் பகுப்பாய்வு செய்யும் போது இந்த டிரான்சிஸ்டர் சார்சுரேஷன் ல் உள்ளதா அல்லது டிரையோட் பகுதியில் உள்ளதா என்பது உங்களுக்கு தெரியாது இவ்வாறு செய்வதன் மூலம் முன்பு இருந்த மதிப்புகளை இங்கே நான் வைக்கிறேன் R D 100 கிலோ ஓம்ஸ் என்று எடுத்துக்கொண்டோம் இப்போது நீங்கள் இதை பகுப்பாய்வு செய்ய விரும்பினால் இரண்டு சாத்தியக்கூறுகளுக்கும் இடமளிக்க வேண்டும் இது டிரையோட் அல்லது சார்சுரேஷன் பகுதியில் இருக்கலாம் மேலும் இரண்டையும் சோதித்து எது சீராக வருகிறது என்று பாருங்கள் எனவே அது சார்சுரேஷன் பகுதியில் இருக்கிறது என்று கருதிக் கொள்வோம் மீண்டும் டிரான்ஸிஸ்டர் ன் மாறிலிகள் கொடுக்கப்பட்டால் தற்போதைய காரணி ஒரு ஓல்ட் சதுரத்திற்கு நூறு மைக்ரோஆம்பியர்ஸ் ஆகவும் த்ரசோல்டு வோல்டேஜ் ஒரு ஓல்ட் ஆகவும் இருந்தால் இதில் உள்ள மின்னோட்டம் சார்சுரேஷன் ல் 200 மைக்ரோஆம்பியர்ஸ் ஆக இருக்கும் மேலும் இந்த 200 மைக்ரோஆம்பியர்ஸ் உண்மையில் பாய்கிறது என்றால் அது இந்த R D வழியாக பாய்ந்து அதன் குறுக்கே 200 மைக்ரோஆம்பியர்ஸ் மடங்கு 100 கிலோ ஓம்ஸ் அதாவது 20 ஓல்ட்ஸ் துளியை கொடுக்கும் இப்போது அதன் நிலைத்தன்மையை சரிபார்க்கவும் நம்மிடம் 23 ஓல்ட்ஸ் உள்ளன R D முழுவதும் 20 ஓல்ட்ஸ் உள்ளன எனவே இந்த MOS டிரான்சிஸ்டர் ல் 3 ஓல்ட்ஸ் உள்ளன இப்போது அது சார்சுரேஷன் பகுதியில் உள்ளதா அல்லது டிரையோட் பகுதியில் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும் எனவே இது V D S ஆகும் V D S என்பது 3 ஓல்ட்ஸ் ஆகும் இது V G S ஐ விட பெரியதாக இருக்க வேண்டும் அதுவும் 3 ஓல்ட்ஸ் மைனஸ் V T இது 1 ஓல்ட் ஆகும் எனவே இது தெளிவாக திருப்தியாக உள்ளது ஆகவே டிரான்சிஸ்டர் சார்சுரேஷன் ல் உள்ளது மற்றும் எல்லாம் நன்றாக உள்ளது இந்த ஆம்ப்ளிபையர் ஐ வடிவமைக்கும்போது அது சார்சுரேஷன் ல் இருப்பதை நான் உறுதி செய்தேன் ஆனால் நான் சொன்னது போல உங்களுக்கு பரிச்சயமில்லாத சர்க்யூட் ஐ உபயோகப்படுத்தினால் சாத்தியக்கூறுகளை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே இயக்கப்புள்ளி பற்றிய கணக்கீடுகள் அவ்வளவுதான் அடுத்தது நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் இந்த இயக்க புள்ளியில் இன்கிரிமென்டல் சர்க்யூட் ஐ மதிப்பீடு செய்ய வேண்டும் எனவே நீங்கள் முழு சர்க்யூட் லிருந்து சிறிய சிக்னல் இன்கிரிமென்டல் க்கு சமமான சர்க்யூட் க்கு செல்ல விரும்பினால் என்ன செய்வீர்கள் ஒரே மாற்றம் என்னவென்றால் அனைத்து நிலையான சோர்சஸ் அதிகரிக்கப்படவில்லை உதாரணமாக இந்த V D D மின்சாரமானது பூஜ்ஜியமாக அமைக்கப்படும் இன்கிரிமெண்ட் அளிக்கின்ற எல்லா சிக்னல் சோர்சஸ் களும் அவற்றின் மதிப்பு என்னவாக இருந்தாலும் அது பூஜ்யம் அல்லாத மதிப்பாக இருக்கும் மேலும் அனைத்து நேரியல் கூறுகளும் அப்படியே இருக்கும் ஏனென்றால் ஒரு நேரியல் உறுப்புக்கு எதுவாக இருந்தாலும் முக்கியமில்லை இன்கிரிமெண்டல் வோல்டேஜஸ் மற்றும் மின்னோட்டங்களுக்கு இடையேயான உறவு ஒரு நேரியல் உறுப்புக்கான மொத்த மின்னழுத்தங்கள் மற்றும் மின்னோட்டங்களுக்கு இடையே உள்ளதை போன்றது ஆகும் நேரியல் அல்லாத உறுப்புகளுக்கு நேரியல் அல்லாத கூறுகளை அதன் இன்கிரிமெண்டல் க்கு சமமான சர்க்யூட் மூலம் மாற்ற வேண்டும் நமது விஷயத்தில் இந்த முழுமையான சர்க்யூட் நம்மிடம் உள்ளது மற்றும் இதில் நிலையான சோர்ஸ் உள்ளது இது பூஜ்யமாக குறைக்கப்படும் எனவே இது ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஆக மாறும் உங்களிடம் நிலையான தற்போதைய சோர்சஸ் இருந்தால் அவை ஓபன் சர்க்யூட்ஸ் ஆக மாறும் மேலும் V s அப்படியே தக்க வைக்கப்படும் மற்றும் இந்த ஒரே ஒரு நான் லீனியர் டிரான்ஸிஸ்டர் அதன் இன்கிரிமெண்டல் க்கு சமமான முறையில் மாற்றப்படும் இது V G S மற்றும் நம்மிடம் உள்ள g m V S G ஆகும் இதுதான் இப்போது நமது சிறிய சிக்னல் மாடல் ல் உள்ளது ஆரம்பத்தில் உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் நேரியல் அல்லாத உறுப்புகளின் முனையங்கள் குறித்துக் கொள்ளவும் நேரியல் அல்லாத உறுப்புகளின் இன்கிரிமெண்டல் க்கு சமமான வற்றை எழுதவும் பின்னர் அதை பொருத்தமான டெர்மினல்ஸ் களுடன் இணைக்கவும் எனவே சுருக்கமாக கூறினால் இன்கிரிமெண்டல் க்கு சமமான சர்க்யூட் என்பது நிலையான மின்னழுத்த சோர்சஸ் மற்றும் நிலையான மின்னோட்ட சோர்சஸ் ஆகும் மற்றும் ஒரு விஷயம் என்னவென்றால் மின்சார விநியோகத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்னழுத்தம் எப்போதும் இருக்கும் மேலும் நேரியல் அல்லாத கூறுகளை அவற்றின் சிறிய சிக்னல் க்கு சமமானவைகளை கொண்டு மாற்ற வேண்டும் நிச்சயமாக நேரியல் கூறுகள் மாறாது எனவே நாம் செய்வதெல்லாம் இவைதான் மேலும் MOS டிரான்சிஸ்டர் க்கு சமமான சிறிய சிக்னல் ஐ அடிப்படையாகக் கொண்டு மீண்டும் சர்க்யூட் களை வரைவேன் ஒரு விஷயம் என்னவென்றால் இப்போது இது இன்கிரிமெண்டல் க்கு சமமான சர்க்யூட் தரையில் ஷார்ட் சர்க்யூட் ஆக உள்ளது எனவே கிரவுண்ட் ஆகும் சாதாரணமாக கிரவுண்ட் ல் கீழே தண்டவாளம் அமைத்து சர்க்யூட்ஸ் களை வரைவோம் இதற்கும் அதைத்தான் செய்யப் போகிறேன்

எனவே மீண்டும் நான் வருகிறேன் நம்மிடம் R 2 மற்றும் இந்த புள்ளியிலிருந்து கிரவுண்ட் ல் உள்ளது மற்றும் R 1 ஆனது V D D க்கு இன்கிரிமெண்டல் படத்தில் செல்கிறது அது கிரவுண்ட் க்கு செல்கிறது பின்னர் நம்மிடம் MOS டிரான்ஸிஸ்டர் உள்ளது இது இந்த புள்ளிக்கும் கிரவுண்ட் க்கும் இடையே உள்ள V G S ஆகும் மேலும் நம்மிடம் g m V G S ன் இன்கிரிமெண்டல் சோர்ஸ் ஆனது அங்கிருந்தது கிரவுண்ட் வரைக்கும் உள்ளது மேலும் V D D க்கு செல்கின்ற R D யும் கிரவுண்ட் உடன் இணைக்கப்பட்டுள்ளது நம்மிடம் கெபாசிட்டர் C 2 மற்றும் R L உள்ளன ஆகவே இது சிறிய சிக்னல் இன்கிரிமெண்டல் க்கு சமமான சர்க்யூட் ஆகும் இப்போது கெபாசிட்டர்ஸ் இன்னும் அதே இடத்தில் இருப்பதை கவனியுங்கள் நான் வலியுறுத்தி சொல்லுவது என்னவென்றால் இது சிறிய சிக்னல் இன்கிரிமெண்டல் க்கு சமமான சர்க்யூட் ஆகும் மேலும் கெபாசிட்டர்ஸ் உள்பட அனைத்து நேரியல் கூறுகளும் அப்படியே இருக்கும் இப்போது நான் இதை வலியுறுத்த காரணம் என்னவென்றால் சில சமயங்களில் இன்கிரிமெண்டல் க்கு சமமான சர்க்யூட் களுக்கும் ac க்கு சமமான சர்க்யூட் களுக்கும் குழப்பம் ஏற்படலாம் இரண்டும் வெவ்வேறு விஷயங்களை குறிக்கின்றன நீங்கள் இன்கிரிமெண்டல் க்கு சமமானவற்றை கையாளும் பொழுது இன்கிரிமெண்ட்ஸ் ஐ மட்டுமே கையாளுகிறீர்கள் மேலும் நீங்கள் அனைத்து நேரியல் அல்லாத கூறுகளையும் அவற்றின் சிறிய சிக்னல் நேரியல் சமமானவைகளால் மாற்றுகிறீர்கள் மற்றும் ac க்கு சமமான சர்க்யூட் வேறு எதையாவது குறிக்கிறது சிக்னல் ஃப்ரீக்கொன்சி சில ஒமேகா நாட் அல்லது சிறிய சிக்னல் ஃப்ரீக்கொன்சி ஒமேகா நாட் என்று நமக்கு தெரிந்தால் கெபாசிட்டர்ஸ் மிகச்சிறிய எதிர்வினையை கொண்டிருந்தால் நீங்கள் அவற்றை ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஆக கருதலாம் உண்மையில் அவைகள் இந்த சர்க்யூட் ல் அவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் ஆனால் அது எல்லாவற்றிலும் ஒரு படி வித்தியாசமாக இருக்கும் எனவே ac க்கு சமமான சர்க்யூட் மற்றும் இன்கிரிமெண்டல் க்கு சமமான சர்க்யூட் க்கும் இதையே நீங்கள் குழப்பம் அடைய வேண்டாம் அவை முற்றிலும் வேறுபட்ட சூழலுக்கானவை ஒரு சிறிய சிக்னல் இன்கிரிமெண்டல் க்கு சமமான சர்க்யூட் ல் ஒவ்வொரு கெபாசிட்டர் ம் ஷார்ட் சர்க்யூட் ஆக மாறுவது இல்லை கெபாசிட்டர்ஸ் ஐ எப்போதும் ஷார்ட் ஆக கருத வேண்டும் என்ற விவரங்களை பற்றி பார்ப்போம் ஆனால் கெபாசிட்டர் ன் மின்தடையானது ஒருவேலை கெபாசிட்டர் ன் ரிஆக்டன்ஸ் மிகவும் சிறியதாக இருந்தால் அதை ஷார்ட் என்று கருத வேண்டும் எனது C 1 மற்றும் C 2 ஆகியவை மிக பெரியவை என்று நாம் கருதினால் சில நேரங்களில் அதை டெண்டிங் இன்ஃபினிட்டி என்று கூறலாம் அப்படியானால் அதனுடைய அதிர்வெண் என்ன என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை அவற்றை ஷார்ட் சர்க்யூட்ஸ் கருதலாம் உண்மையில் என்ன அர்த்தம் என்றால் சிக்னல் அதிர்வெண் ஒமேகா நாட் ஒன்று பை ஒமேகா நாட் C 1 என்பது சிலவற்றை விட மிகவும் சிறியதாக இருக்க வேண்டும் மேலும் ஒமேகா நாட் C 2 என்பது சிலவற்றை விட மிகவும் சிறியது அந்த விஷயங்களை பற்றி பிறகு பார்ப்போம் அவற்றை நாம் ஏற்கனவே தோராயமாக மதிப்பிட்டுள்ளோம் அதைப்பற்றி விரிவாக பார்ப்போம் எனவே இந்த நிலைமைகள் பற்றி நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒருவேளை C 1 மற்றும் C 2 ஆகியவை முடிவில்லாத போக்கை நோக்கி செல்கின்றன அல்லது மின்தேக்கத்தை ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஆக கருதும் அளவுக்கு அதிர்வெண் பெரியதாக இருந்தால் இவைகளை ஷார்ட் சர்க்யூட்ஸ் ஆல் மாற்றப்படலாம் மேலும் நான் அதையும் செய்தால் எனக்கு இந்த சர்க்யூட் கிடைக்கும் மற்றும் இங்கே சிறிய சிக்னல் சர்க்யூட் மட்டுமல்ல கெபாசிட்டர்ஸ் களும் பெரியதாக கருதப்படுகிறது